இப்போது கட் ஆஃப் மூலம் விதிக்கப்பட்ட லிமிட்டைப் பார்ப்போம் இப்போது கட் ஆஃப் என்றால் என்ன கட் ஆஃப் என்பது டிரான்சிஸ்டர் ட்ரைன் கரண்ட் ஜீரோவிற்கு குறைவது ஆகும் எனவே கட் ஆஃப் ஐ தவிர்க்க மொத்த ட்ரைன் கரண்ட் ஆனது ஜீரோவை விட அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் மொத்த ட்ரைன் கரண்ட் ஆனது ID0 gmvi 0 அல்லது vi ID0 gm இப்போது இந்த லிமிட்டும் முதலில் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இது நெகடிவ் நம்பர் டிரான்சிஸ்டரில் சில குய்ஸ்சென்ட் கரண்ட் உள்ளது நெகடிவ் இன்புட் இருக்கும் போது கேட் வோல்ட்டேஜ் ஆனது ஆபரேட்டிங் பாயிண்ட் வோல்ட்டேஜ்ற்கு கீழே குறைகிறது மற்றும் அது கட் ஆஃப் ஐ நோக்கி நகரும் எனவே இது நெகடிவ் ஆனது என்று அர்த்தம் எனவே இது நெகடிவ் ஆனது என்று அர்த்தம் எனவே இது நமக்கு ஓரளவு மதிப்பைக் கொடுக்கும் இப்போது கட் ஆஃப் VGS ஆனது த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ்ற்குக் கீழே குறைவதைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் அதாவது கட் ஆஃப் ஆவதைத் தவிர்க்கலாம் மற்றும் VGS என்ன VGS VGS0 vi ≥ VT அல்லது vi ≥ எனவே VGS ஆனது த்ரெஷோல்ட் வோல்டேஜ் VT ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறி கட் ஆஃப் கண்டிஷனைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த லிமிட்டில் இருந்து நாம் பெறும் லிமிட் இதுதான் எனவே கட் ஆஃப் லிமிட்டைக் கணக்கிடுவதற்கு இரண்டு வெவ்வேறு வழிகள் உள்ளன நாம் இதற்குத் திரும்புவோம் இப்போது டிரான்சிஸ்டரின் gm என்ன என்பதையும் அறிவோம் டிரான்சிஸ்டரின் gm க்கான வெளிப்பாடுகளில் ஒன்று gm 2 ID0 எனவே நான் அதை அங்கே மாற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு கிடைப்பது Vi ID0 gm இது Vi 2 இப்போது இது VGS0 VT இதைப் போலவே உள்ளது ஆனால் இரண்டு கூடுதல் காரணி உள்ளது எனவே முதலில் நாம் என்ன செய்கிறோம் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் கட் ஆஃப் லிமிட்டை இரண்டு வெவ்வேறு வழிகளில் மதிப்பீடு செய்தோம் இந்த வழக்கில் மொத்த ட்ரைன் கரண்ட் ஆனது ஜீரோவை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளோம் இந்த வழக்கில் மொத்த கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நாம் விதித்துள்ளோம் மேலும் இரண்டும் வெவ்வேறு பதிலை அளிக்கின்றன அது ஏன் ஸ்சேச்சுரேசன் பகுதியில் உள்ள MOS டிரான்சிஸ்டரின் உண்மையான ID VGS இன் பண்புகள் ஸ்கொயர் லா ஆகும் இது நமக்குத் தெரியும் மேலும் அனைத்து குறிப்பிட்ட டிரான்சிஸ்டருக்கும் 1 வோல்ட் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் வரை கரண்ட் ஆனது ஜீரோவாக இருக்கும் மேலும் அது இதுபோல அதிகரிக்கிறது மூன்று வோல்ட் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ்ஜில் நம்மிடம் 200 µA உள்ளது இரண்டு வோல்ட்களில் நம்மிடம் 50 µA உள்ளது மேலும் 4 வோல்ட்களில் நம்மிடம் 450 µA உள்ளது நமது ஆபரேட்டிங் பாயிண்ட் அங்கு முடிந்துவிட்டது குய்ஸ்சென்ட் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் மூன்று வோல்ட் ஆகும் அதற்கு மேல் நமக்கு ஒரு இன்க்ரீமென்ட் உள்ளது நாம் சொல்வது என்னவென்றால் மொத்த கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது மூன்று வோல்ட் பிளஸ் இன்க்ரீமென்ட் அங்கு vi நெகடிவ்வாக இருக்கும் இடத்தில் மூன்று வோல்ட்டுகளுக்குக் கீழே குறையும் எனவே 3 vi என்பது எங்கும் vi இன் மதிப்பைப் பொறுத்து இருக்கும் அது நெகடிவ்வாக மாறும்போது அது இந்த புள்ளியை அடையலாம் மற்றும் கரண்ட் ஜீரோவாக மாறும் எனவே அதைச் சொல்வதன் மூலம் நாம் பெறும் லிமிட் இதுதான் எனவே இது 2 வோல்ட் இன்க்ரீமென்ட் என்பதையும் VGS த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறுவதன் மூலம் நாம் பெறும் லிமிட் இது என்பதையும் பார்க்கலாம் இப்போது அதைச் சொல்லி மற்றொரு லிமிட்டை மதிப்பீடு செய்தோம் ID 0 இந்தப் புள்ளி ID யில் உள்ளது நம்மிடம் இருக்கும் குய்சென்ட் கரண்ட் ID0 உள்ளது நமது விஷயத்தில் மேலும் இன்க்ரீமென்ட்டல் ட்ரைன் கரண்ட் ஆனது ஸ்மால் சிக்னல் ஈகுவலன்ட் சர்க்யூட்டில் இருந்து கணக்கிடப்பட்டது எனவே பிளஸ் gm vGS or plus gm vi ID ID0 gm vi வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மொத்த ட்ரைன் கரண்ட் இதுதான் உண்மையில் இந்த வளைவுக்கான டேன்ஜென்ட்டை ஆபரேட்டிங் பாயிண்ட்டில் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த வளைவுக்கான டேன்ஜென்ட்டைப் பயன்படுத்துகிறோம் மொத்த ட்ரைன் கரண்ட் ஜீரோவை விட அதிகமாக உள்ளது என்று கூறும்போது இந்த டேன்ஜென்ட்டைப் பயன்படுத்தி டேன்ஜென்ட் எங்கு ஜீரோவிற்கு செல்கிறது என்பதைப் பார்க்கிறோம் அங்கு அசல் ID vs VGS வளைவுகள் ஜீரோவிற்கு செல்கின்றன ஆக மொத்த ட்ரைன் கரண்ட் ஜீரோவை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலம் நமக்குக் கிடைக்கும் லிமிட் இது VGS0 என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது மைனஸ் 1 வோல்ட் இன்க்ரீமென்ட்க்கு ஒத்திருக்கிறது மற்றும் இது சரியாக பாதி மற்றும் இது பரவளையத்தின் தன்மை ஆகும் எனவே டேன்ஜென்ட் ஜீரோவைக் கடக்கும் இடத்தில் பரவளையமானது உண்மையில் ஜீரோவை அடையும் இடத்தின் பாதியிலேயே இருக்கும் எனவே இரண்டு வெவ்வேறு அளவுகோல்களைப் பயன்படுத்தி கட் ஆஃப் லிமிட்டை மதிப்பீடு செய்துள்ளோம் ஒன்று கேட்களின் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஐ த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ்ற்கு சமன்படுத்துவது மற்றொன்று ட்ரைன் கரண்ட்டை ஜீரோவிற்கு சமன் செய்வதன் மூலம் இவை இரண்டும் வெவ்வேறு பதில்களை அளிக்கின்றன இப்போது பெரும்பாலான நேரங்களில் இதை லிமிட்டாகப் பயன்படுத்துகிறோம் அதாவது மொத்த ட்ரைன் கரண்ட்டை ஜீரோவை விட அதிகமாகப் பயன்படுத்துகிறோம் இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன உண்மையான ட்ரைன் கரண்ட் ஜீரோவாக செல்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தாலும் இதைப் பயன்படுத்துகிறோம் முதலாவதாக இது உங்களுக்கு நான் முன்பு விவரித்தபடி ஒரு கன்செர்வேட்டிவ் லிமிட்டை வழங்குகிறது மற்றும் ஸ்விங் லிமிட் என்பது நீங்கள் எவ்வளவு சிக்னல் விண்ணப்பிக்கலாம் என்பதற்கான குரூட் மதிப்பீடு மட்டுமே ஒரு உண்மையான சர்க்யூட்டில் ஹார்மோனிக்ஸ் அல்லது பிற டிஸ்டர்ஸன் ப்ரோடக்ட்களின் வலிமை எவ்வளவு என்பதை நீங்கள் சரியாகப் பார்த்து உங்கள் சிக்னல் லிமிட்டை மதிப்பிட வேண்டும் இங்கே மிகப்பெரிய சிக்னலின் குரூட் மதிப்பீட்டை நாம் விரும்புகிறோம் ட்ரைன் கரண்ட்டின் அடிப்படையிலான லிமிட் மிகவும் கன்செர்வேட்டிவ் ஆனது இது VGS அடிப்படையிலான லிமிட்டுடன் ஒப்பிடும்போது சிறிய லிமிட்டை வழங்குகிறது எனவே அது ஒன்று விஷயம் MOS டிரான்சிஸ்டரின் விஷயத்தில் இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தலாம் என்பதும் மாறிவிடும் அதேசமயம் பைபோலார் டிரான்சிஸ்டரைப் பொறுத்தவரை மொத்த கரண்ட்டின் அடிப்படையிலான நிபந்தனை உண்மையில் MOS டிரான்சிஸ்டர்கள் மற்றும் பைபோலார் டிரான்சிஸ்டர்கள் கொண்ட இரண்டு சர்க்யூட்களுக்கும் ஒரே முறையைப் பயன்படுத்துவதற்குப் பயன்படுத்தக்கூடியது மொத்த கரண்ட்டின் அடிப்படையில் லிமிட்டைப் பயன்படுத்துகிறோம் இது குழப்பமாக இருக்கலாம் ஆனால் இரண்டு லிமிட்களும் ஏன் வேறுபடுகின்றன என்பதை நான் உங்களுக்குச் சொன்னேன் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் பரவளையத்தைப் பயன்படுத்துகிறோம் மற்றொன்று ஆபரேட்டிங் பாய்ண்டில் டேன்ஜென்ட்டைப் பயன்படுத்துகிறோம் வெளிப்படையாக பரவளையம் ஜீரோவை அடையும் இடத்துடன் ஒப்பிடும்போது டேன்ஜென்ட் வேறு புள்ளியில் ஜீரோவைக் கடக்கிறது ஆனால் தோராயமாக இருந்தாலும் நாம் டேன்ஜென்ட் கோட்டைப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் முதலில் நாம் ஒரு குரூட் லிமிட்டை மட்டுமே விரும்புகிறோம் பைபோலார் டிரான்சிஸ்டர்கள் உடன் அதே முறையைப் பயன்படுத்தலாம் இப்போது நமது குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு அதைச் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் முதலில் ட்ரையோட் பகுதி லிமிட் ட்ரையோட் பகுதி லிமிட் என்று நான் கூறும்போது டிரான்சிஸ்டர் ஸ்சேச்சுரேசன் பகுதியில் இருக்கும் வகையில் இந்த சமத்துவமின்மை எழுதப்படுகிறது இது ஒரு ஸ்சேச்சுரேசன் பகுதி அதாவது vi ≤ VDS0 VGS0 VT 1 gm RD ║ RL மேலும் இது எவ்வளவு என்றால் VDS0 4 வோல்ட்ஸ் VGS0 3 வோல்ட்ஸ் VT 1 வோல்ட் gm RD ║ RL 5 1 gm RD ║ RL 6 VDS0 VGS0 VT 2 vi ≤ 2 6 13 ஆகவே இன்புட் வோல்ட் ஆனது 300 மில்லி வோல்ட் டை விட அதிகமாக இருந்தால் ட்ரான்ஸிஸ்டர் ஆனது ட்ரையோட் பகுதிக்குச் செல்லும் மேலும் கட் ஆஃப் லிமிட் ஆனது நீங்கள் ட்ரைன் கரண்ட் காரணியை பயன்படுத்தினால் நமக்குத் தெரியும் vi ≥ IDO gm அல்லது vi ≥ 200 µA 200 µS 1 V மேலும் நீங்கள் VGS அடிப்படையிலான லிமிட்டை பயன்படுத்தினால் vi ≥ VGS0 3 V VT 1 V எனவே இது என்ன சொல்கிறது என்றால் vi ≥ நான் முன்பு விவரித்தது போல இது ஒரு கன்செர்வேட்டிவ் லிமிட்டை அளிக்கிறது மேலும் இந்த முறையை பைபோலார் டிரான்சிஸ்டர்களிலும் பயன்படுத்தலாம் எனவே இதைப் பயன்படுத்துவோம் எனவே இந்த முழுப் பயிற்சியும் கூறுவது என்னவென்றால் vi ஆனது 1 V மற்றும் 13 V க்கு இடையில் இருந்தால் டிரான்சிஸ்டர் விரும்பிய செயல்பாட்டுப் பகுதியில் இருக்கும் மற்றும் அனைத்தும் சரியாக வேலை செய்யும் ஆனால் அது இந்த லிமிட்களைத் தாண்டினால் பிறகு டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதி அல்லது கட் ஆஃப் பகுதியில் நுழையும் எனவே நாம் எவ்வளவு பெரிய சிக்னலைப் பயன்படுத்தலாம் என்பதற்கான குரூட் மதிப்பீட்டை இது வழங்குகிறது நமது சாதனங்கள் நான் லீனியர் என்பதை நாம் அறிவோம் டிரான்சிஸ்டரைக் கொண்ட ஒரு சர்க்யூட்க்கு நீங்கள் காலவரையின்றி பெரிய சிக்னலைப் பயன்படுத்தினால் உங்களிடம் மிகப் பெரிய நான் லீனியர் ப்ரோடக்ட்கள் இருக்கும் மற்றும் சர்க்யூட் பயன்படுத்த முடியாததாக இருக்கும் எனவே எவ்வளவு சிக்னலைப் பயன்படுத்த முடியும் என்பதற்கான மதிப்பீட்டை நாம் விரும்புகிறோம் மேலும் இது இந்த டிஸ்டர்ஸன் போன்ற அளவுகோல்களைச் சார்ந்து இல்லாத ஒரு குரூட் மதிப்பீட்டை வழங்குகிறது இது மதிப்பிடுவதற்கு மிகவும் கடினமானது மற்றும் கையால் செய்ய இயலாது அதற்கு நீங்கள் ஒரு சர்க்யூட் சிமுலேட்டரைப் பயன்படுத்துங்கள் எனவே மீண்டும் நமது சர்க்யூட்க்கு செல்லவும் எனவே இந்த சர்க்யூட்டில் 1 V ≤ vi ≤ 13 V vi ஆனது ஒரு சைனுசாய்டு என்று சொல்லலாம் vi என்பது Vp Cosωt இப்போது இது சிம்மட்ரிகள் வேவ்பார்ம் அது பாசிட்டிவ் மற்றும் நெகடிவ் திசையில் சமமாக செல்கிறது பின்னர் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆம்ப்ளிடியூட் என்ன வெளிப்படையாக இது இரண்டு லிமிட்களில் சிறியதாக இருக்கும் ஏனென்றால் ஒன் பை த்ரீ வோல்ட் ஆம்ப்ளிடியூட் உடன் இன்புட்டைப் பயன்படுத்தினால் சைனூசாய்டின் உச்சத்தில் இந்த லிமிட் அடையப்படும் நிச்சயமாக நீங்கள் ஒரு வோல்ட் ஆம்ப்ளிடியூட் உடன் இன்புட்டைப் பயன்படுத்தினால் அது பாசிட்டிவ் பக்கத்தில் இந்த லிமிட்டை கடக்கும் மேலும் டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதிக்கு செல்லும் எனவே இந்த இரண்டு லிமிட்களில் சிறியது பயன்படுத்தக்கூடிய சைனூசாய்டின் ஆம்ப்ளிடியூட்டை தீர்மானிக்கும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதியில் நுழைவதால் ஏற்படும் லிமிட் ஆகும் இது சிக்னல் ஸ்விங்கை கட்டுப்படுத்துகிறது எனவே இது ஒரு ஆம்பிளிஃபைர் ஐப் போல செயல்படுவதற்கு அது ஒரு லீனியர் ஆம்பிளிஃபைர் ஐப் போல செயல்பட Vp ≤ 1 3 V ஆகும் எனவே இது தெளிவாக உள்ளது என்று நம்புகிறேன் நாம் செய்வது எல்லா இடங்களிலும் உள்ள மொத்த அளவைக் கணக்கிடுவதுதான் அது VDS VGS மற்றும் ட்ரைன் கரண்ட் ID மேலும் ஸ்சேச்சுரேசன் அல்லது கட் ஆஃப் லிமிட்களை நாம் விதிக்கிறோம் ஆனால் கட் ஆஃப் லிமிட் ஏற்பட்டால் ட்ரைன் கரண்ட்டை ஜீரோவாக அல்லது கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஐ ஜீரோவாக அமைக்க இரண்டு வாய்ப்புகள் உள்ளன நமது விஷயத்தில் ட்ரைன் கரண்ட்டால் விதிக்கப்படும் லிமிட்டை ஒரே மாதிரியாகப் பயன்படுத்துவோம் அது தோராயமாக மட்டுமே என்பதை நாம் அறிவோம் ஆனால் நாம் முதலில் குரூட் மதிப்பீட்டை மட்டுமே பார்க்கிறோம் மேலும் MOS டிரான்சிஸ்டர் சர்க்யூட்கள் மற்றும் பைபோலார் டிரான்சிஸ்டர் சர்க்யூட்களுக்கும் இதே முறையைப் பயன்படுத்த விரும்புகிறோம்